வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது 7 வது வாரம் தொகுதி எண் 2 மற்றும் விரிவுரை எண் 38 ஆகும் எனவே இந்த வாரம் நான் ஏற்கனவே சொற்களற்ற தொடர்பு குறித்த விவாதத்தைத் தொடங்கியுள்ளேன் குறிப்பாக இந்த தொகுதியில் சொற்களற்ற தகவல்தொடர்புடன் தொடர்புடைய சில அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் சொற்களற்ற தகவல்தொடர்பு வகைகள் குறித்து கவனம் செலுத்துவோம் நான் விரிவுரைக்குச் செல்வதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மதிப்பாய்வு செய்ய விரும்புகிறேன் முந்தைய சொற்பொழிவில் நான் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தேன் மேலும் சொற்களற்ற தகவல்தொடர்பு என்பது வெறுமனே வார்த்தைகள் இல்லாத தகவல்தொடர்பு என்ற வரையறையுடன் தொடங்கினேன் இது படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் சைகைகள் முகபாவங்கள் தோரணைகள் போன்றவற்றைப் பயன்படுத்தி தொடர்பு கொள்கிறது உடல் மொழி மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது வாய்மொழி மொழியை விட சத்தமாக பேசுகிறது மேலும் இது தொடர்பாக மெக்ராபியன் கண்டுபிடித்ததைப் பற்றி நான் உங்களுடன் பேசினேன் அங்கு அவர் 93 சதவீத தகவல்தொடர்பு செயல்திறன் உடல் மொழியால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுகிறார் சொற்களற்ற செய்திகள் உணர்ச்சிகளைத் தொடர்புகொள்வதால் சொற்களற்ற செய்திகளை மறைப்பதும் உணர்வுபூர்வமாக கட்டுப்படுத்துவதும் கடினம் எனவே அவை ஒரு நபர் எப்படி உணருகிறார் என்பதற்கான மிகவும் துல்லியமான குறிகாட்டிகளாகும் முந்தைய சொற்பொழிவின் மிக முக்கியமான பகுதி சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் செயல்பாடுகள் குறித்த விவாதம் பற்றியது ஐந்து அடிப்படை செயல்பாடுகளைப் பற்றி நான் விவாதித்தேன் ஒன்று வாய்மொழியாக சொல்லப்பட்டதை மீண்டும் சொல்லுங்கள் சொற்களற்ற தொடர்பு வாய்மொழி அர்த்தத்தை தெளிவுபடுத்துகிறது அல்லது பாராட்டுகிறது இது வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் இது வாய்மொழி தொடர்புகளை ஒழுங்குபடுத்த முடியும் மற்றும் வாய்மொழி அர்த்தத்திற்கு மாற்றாகவும் செயல்பட முடியும் இறுதியில் அது இயற்கையா அல்லது வளர்ப்பா என்ற விவாதம் குறித்து நான் விவாதித்தேன் நமது நிலப்பரப்பை வைத்திருப்பதில் சில உலகளாவிய குணங்கள் நடத்தை இருந்தாலும் நாம் விலங்குகள் மற்றும் பறவைகளைப் போல நடந்து கொள்ள முனைகிறோம் ஆனால் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் சமகாலக் கண்ணோட்டம் என்னவென்றால் அதை வளர்க்க முடியும் அதாவது விரும்பிய நடத்தையைக் கற்றுக்கொள்ளலாம் மற்றும் வளர்க்கலாம் நீங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளலாம் ஒரு நிபுணராக முடியும் என்ற நேர்மறையான குறிப்புடன் நான் விரிவுரையை முடித்தேன் இப்போது சொற்களற்ற தகவல்தொடர்புடன் தொடர்புடைய சிக்கல்கள் என்ன அதைப் பற்றி நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும் அக்கறை காட்ட வேண்டும் இப்போது சொற்களற்ற தொடர்புக்கு இரண்டு அம்சங்கள் உள்ளன நாம் அவற்றை அடிப்படையில் தன்னார்வ உடல் மொழி மற்றும் தன்னிச்சையான உடல் மொழி என பிரிக்கலாம் இப்போது தன்னார்வ உடல் மொழிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் ஏனெனில் அவை புன்னகைப்பது கைகுலுக்குவது அல்லது செயல்களைப் பின்பற்றுவது போன்ற நபரால் வேண்டுமென்றே செய்யப்படும் இயக்கம் சைகைகள் மற்றும் போஸ்களைக் குறிக்கின்றன யாராவது விடைபெறுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்களும் விடைபெறுவீர்கள் அது இயற்கையாகவே உங்களுக்கு வரும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் பின்னர் நீங்கள் தொடர்புகொள்கிறீர்கள் என்ற உண்மையை உணர்ந்து நீங்கள் செய்வது போன்றது யாரோ ஒருவர் விடைபெறுகிறார் எனவே நீங்களும் அந்த நபருக்கு பதிலளிக்க விரும்புகிறீர்கள் இது சிக்கலற்றதாகத் தோன்றுவதால் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் கூட இது பொதுவாக விவாதிக்கப்படுவதில்லை இந்த தன்னார்வ உடல் மொழியை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை பல வகையான ஒலியற்ற தகவல்தொடர்புகள் உண்மையில் இந்த பிரிவின் கீழ் வருகின்றன குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தில் கூட நமஸ்தே சொல்வது போன்ற முறைப்படுத்தப்பட்ட சைகைகள் உண்மையில் ஒரு தன்னார்வ உடல் மொழியாகும் எனவே அந்த நபர் ஒருவரை வரவேற்க முடிவு செய்து நமஸ்தே என்று கூறுகிறார் இப்போது நான் சொன்னது போல் இந்த பகுதிக்கு உண்மையில் எந்த பிரச்சனையும் இல்லை இது உண்மையில் பிரச்சனையல்ல உண்மையான பிரச்சனை தன்னிச்சையான உடல் மொழியுடன் வருகிறது இப்போது தன்னிச்சையான உடல் இயக்கங்கள் அல்லது உடல் மொழி என்றால் என்ன இப்போது ஒருவர் உண்மையில் என்ன சிந்திக்கிறார் அல்லது உணர்கிறார் என்பதைப் பற்றிய குறிப்புகளை பார்வையாளர்களுக்கு வழங்கக்கூடியவை இவைதான் அதற்கு என்ன அர்த்தம் நீங்கள் உள்ளே என்ன உணர்கிறீர்கள் என்பது வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்தப்படுவதில்லை என்பதற்கான சில குறிகாட்டிகளை இது அவர்களுக்கு வழங்குகிறது ஆனால் உடல் அதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது இப்போது அதைப் பார்க்கும் நபருக்கு அத்தகைய இயக்கங்களை விளக்கும் திறன் சுயநினைவின்றி இருக்கலாம் குறைந்தபட்சம் பயிற்சி பெறாத பார்வையாளர்களுக்கு இருப்பினும் தன்னிச்சையான உடல் மொழி ஒரு நபரின் ஆழ்நிலைக்குள் மிகவும் துல்லியமான வழியாகும் ஆழமான ஆழ்நிலை மனதில் என்ன சிந்திக்கப்படுகிறது என்பது தன்னிச்சையான உடல் இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தப்படலாம் அதனால் தான் இதில் சிக்கல் உள்ளது சில நேரங்களில் பயமாக இருக்கிறது இது சில நேரங்களில் நமக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் நம் அறிவு இல்லாமல் நாம் நம்மையே நமது உள்ளார்ந்த எண்ணங்களை காட்டிக் கொள்கிறோம் எனவே விசாரணை செய்பவர்கள் மற்றும் சுங்க பரிசோதகர்கள் என்ன செய்கிறார்கள் பொதுவாக மக்கள் கொடுக்க விரும்பாத தகவல்களை அவர்கள் தேடும் போதெல்லாம் அவர்கள் உடல் மொழியை மட்டுமே பார்க்கிறார்கள் அவர்கள் அவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தினர் அவர்கள் உடல் மொழியைக் கவனிக்கிறார்கள் எளிய உதாரணம் என்னவென்றால் உங்களிடம் சரியான டிக்கெட் இருந்தால் நீங்கள் வெளியே வந்தால் நீங்கள் கண்ணியமாக ஆடை அணிந்திருக்கிறீர்கள் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணிப்பதைப் பற்றி நீங்கள் ஒருபோதும் சிந்திக்க மாட்டீர்கள் நுழைவாயிலில் டிக்கெட் சேகரிப்பாளர் நிற்கிறார் பின்னர் நீங்கள் செல்லும்போது அவர் டிக்கெட்டைப் பற்றி உங்களிடம் கேட்கக் கூட கவலைப்படுவதில்லை ஆனால் அப்போது கூட்டத்தின் மத்தியில் யாரோ ஒருவர் பதுங்க முயற்சிக்கிறார் அவர் டிக்கெட் இல்லாத அந்த நபரைப் பிடிக்கிறார் டிக்கெட் வசூலிப்பவர் ஆயிரக்கணக்கான மக்களிடையே டிக்கெட் இல்லாமல் அங்கு வரும் ஒரே நபரை எப்படி அடையாளம் காண முடியும் எனவே அது மீண்டும் உடல் மொழி காரணமாகும் அந்த நபர் பதட்டமாக இருக்கிறார் அந்த நபர் மறைக்க முயற்சிக்கிறார் நபர் பதுங்க முயற்சிக்கிறார் அந்த நபர் தப்பி ஓட முயற்சிக்கிறார் பின்னர் அவர் சங்கடப்படுகிறார் எனவே இவை வியர்வை வடிவில் ஒருவித பதட்டம் அல்லது இயக்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட பிற வடிவத்தில் குறிக்கப்படுகின்றன எனவே அனைத்து விஷயங்களும் குறிப்பைக் கொடுக்கின்றன எனவே உடல் மொழியைப் பற்றிய முக்கிய பிரச்சினை தன்னிச்சையான உடல் மொழியைப் பொறுத்தது இப்போது அது ஒரு மோசமான செய்தியாகத் தோன்றினால் நல்ல செய்தி என்னவென்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல் நீங்கள் நனவாக மாறி அதைப் பற்றி நீங்கள் அறிந்தால் அவை கட்டுப்படுத்தக்கூடியவை எனவே நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று பார்ப்போம் நான் உண்மையில் சொற்களற்ற தகவல்தொடர்பு வகைகளுக்குள் செல்வதற்கு முன்பு நான் முன்னிலைப்படுத்த வேண்டிய மற்றொரு பிரச்சினை தோற்றம் பற்றிய உண்மை நீங்கள் தோற்றமளிக்கும் விதம் எனவே நீங்கள் தோற்றமளிக்கும் விதம் உங்கள் சரும நிறம் உங்கள் முகபாவனைகள் ஆகியவற்றிலிருந்து வர வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீங்கள் ஆடை சிகை அலங்காரம் போன்றவற்றைப் பயன்படுத்தும் விதத்திலிருந்தும் வருகிறது தோற்றம் என்பது செய்தியைக் கேட்பதற்கு முன்பே வாய்மொழி செய்திகளைப் பெறுபவர்களின் அணுகுமுறையைப் பாதிக்கும் சொற்களற்ற பதிவுகளை வெளிப்படுத்துகிறது சொல்லப்படுவது போல் முதல் தோற்றம் பெரும்பாலும் சிறந்த தோற்றமாக இருக்கிறது மேலும் அந்த நபர் கூட அவர்களுடன் பேசத் தொடங்காவிட்டாலும் கூட மக்கள் அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள் எனவே அவர்கள் செய்தியைக் கேட்பதற்கு முன்பே ஒரு நபர் அணிந்திருக்கும் விதத்தின் அடிப்படையில் அந்த நபரின் சிகை அலங்காரம் ஒட்டுமொத்த சுத்தத்தன்மை அழகுசாதனப் பொருட்கள் போன்றவற்றின் அடிப்படையில் அவர்கள் அபிப்பிராயத்தை உருவாக்குகிறார்கள் இவை அனைத்தும் தனிப்பட்ட தோற்றத்தின் ஒரு பகுதியாகும் இங்கு என்ன பிரச்சினை கவர்ச்சிகரமானவர்கள் நன்றாக அழகாக கவர்ச்சியாக இருப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் அழகாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் உங்களை மிகவும் இனிமையான முறையில் சீர்ப்படுத்துவதன் மூலம் இன்று உங்களை கவர்ச்சிகரமானதாக மாற்றலாம் எனவே கவர்ச்சியாகத் தோன்றுபவர்கள் மற்றவர்களை விட மிகவும் புத்திசாலிகள் மற்றும் அதிக திறமையானவர்கள் விரும்பத்தக்கவர்களாக மதிப்பிடப்படுகிறார்கள் இப்போது சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் இது எந்த உண்மையாலும் உறுதிப்படுத்தப்படவில்லை எந்த உண்மை அடிப்படையும் இல்லை ஆனால் இது பணியமர்த்தல் வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு பற்றிய முடிவுகளை பாதிக்கலாம் எனவே பொதுவாக தோற்றத்தைப் பொறுத்தவரை அழகாக இருப்பதாகவும் தோற்றத்தைப் பொறுத்தவரை புத்திசாலித்தனமாக இருப்பதாகவும் காட்டுபவர்கள் அவர்கள் உண்மையில் பொருட்களை டெலிவரி செய்தாலும் இல்லாவிட்டாலும் அவற்றை ஊக்குவிக்கவும் பணியமர்த்தவும் கூட ஒரு மனித போக்கு உள்ளது மக்கள் பின்னர் வருத்தப்படலாம் அது வேறு விஷயம் ஆனால் இது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரணி இப்போது வெற்றிக்கான சூத்திரம் என்ன நீங்கள் உள் மையத்தையும் உள் உள்ளடக்கத்தையும் வளர்த்துக் கொள்கிறீர்கள் பின்னர் வெற்றியின் அனைத்து நல்ல பழக்கங்களையும் வளர்த்துக் கொள்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் வெளிப்புற மையத்திலும் தோற்றத்திலும் கவனம் செலுத்துங்கள் எனவே இது உங்களை மிகவும் கடினமான கலவையாக ஆக்குகிறது பின்னர் மற்றவர்கள் உங்களைப் பற்றிய உங்கள் கணிப்பின் அடிப்படையில் குறிப்பாக உடல் மொழியின் அடிப்படையில் உங்களுடன் பொருந்த முடியாது இப்போது இந்த சிக்கல்களைப் பற்றி விவாதித்த பிறகு சொற்களற்ற தகவல்தொடர்பு வகைகளைப் பார்ப்போம் பொதுவாக சொற்களற்ற தகவல்தொடர்பு இது வெறுமனே உடல் மொழி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்போது இந்த உடல் மொழியின் அம்சங்கள் என்ன வகைகள் என்ன முதலாவது கைனெஸிக்ஸ் இது கைனெடிக் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது கைனெஸ்டெடிக்ஸ் இது எந்த வகையான இயக்கத்தையும் குறிக்கிறது கைனெடிக் என்பதே இயக்கத்தைக் குறிக்கிறது எனவேகைனெஸிக்ஸ் என்பது உடல் இயக்கம் மற்றும் சைகை பற்றிய ஆய்வைக் குறிக்கிறது ஒரு வகையில் இது உடல் இயக்கத்தின் ஒரு பகுதி அல்லது முழு பகுதியையும் குறிக்கிறது முழு உடல் இயக்கமும் உடல் மொழியே கைனெஸிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது நாம் கவனம் செலுத்த வேண்டிய அடுத்த முக்கியமான வகை முகபாவம் முகம் என்ன செய்ய முடியும் அது மில்லியன் வேலைகளை செய்ய முடியும் வார்த்தைகளால் செய்ய முடியாததை கண்களால் செய்ய முடியும் வார்த்தைகளால் செய்ய முடியாததை உதடுகளால் செய்ய முடியும் எனவே கண் பார்வையைப் பொறுத்தவரை அது என்ன செய்யும் என்பது அக்யுலெஸிக்ஸ் ஆக கருதப்படுகிறது அல்லது கண்ணின் இயக்கத்தின் அறிகுறிகள் நிலையானவை என்பது அக்யுலெஸிக்ஸ் ஆகும் அடுத்ததாக நமக்கு ஹாப்டிக்ஸ் உள்ளது ஹாப்டிக்ஸ் என்பது தொடுவதைக் குறிக்கிறது கைகுலுக்குதல் தட்டுதல் கட்டிப்பிடிப்பது உள்ளிட்ட தொடுதல் பற்றிய ஆய்வு எனவே இவை அனைத்தும் தொடுதலின் கீழ் வரும் அடுத்தது ப்ராக்ஸெமிக்ஸ் இது தொடுவதற்கு நெருக்கமாக உள்ளது இது ஒருவருக்கொருவர் இடத்தைப் பயன்படுத்துவது பற்றிய ஆய்வு யாரையாவது நமக்குத் தெரியாதபோது நாம் எவ்வளவு இடத்தை வழங்குகிறோம் யாராவது நெருங்கி நெருங்கி வரும்போது எவ்வளவு இடத்தை குறைக்கிறோம் என்பது ப்ராக்ஸெமிக்ஸ் ஆகும் க்ரோனேமிக்ஸ் என்பது உடல் மொழியின் மற்றொரு சுவாரஸ்யமான அம்சமாகும் இது சொற்களற்ற தகவல்தொடர்பு இது நேரத்தைப் பயன்படுத்துவது அல்லது நேரத்தை தவறாகப் பயன்படுத்துவது பற்றியது உண்மையில் நீங்கள் எந்த வகையான க்ரோனேமிக்சின் கீழ் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தால் நேரத்தை தவறாகப் பயன்படுத்துவதை நீங்கள் அறிவீர்கள் அதை மிக விரைவில் பார்ப்போம் கடைசியாக சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அம்சத்தைப் பற்றி குறைவாகச் சொல்லப்படுவது மொழியியல் தொடர்புடன் தொடர்புடையது சொற்களைப் பயன்படுத்தாத ஆனால் கண் குறிப்புகள் மற்றும் மௌனத்தைக் கொடுக்கும் மொழியின் அம்சம் சில பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் இந்த அம்சங்களை விரிவாகப் பார்ப்போம் இப்போது முதலில் பகுதி அல்லது முழு உடல் இயக்கமான கைனெசிக்ஸைப் பற்றி கைனெஸ்தெடிக்ஸ் அல்லது உடல் மொழி அறிவியல் மிகவும் வெளிப்படையாக இருக்க முடியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அவர்களின் உடல் மொழியின் அடிப்படையில் மக்களைப் பார்க்கத் தொடங்க வேண்டும் எனவே மக்களின் செயல்களைப் பார்ப்பது அவர்கள் சொல்வதைக் கேட்பதை விட உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் இது ஒரு மூடிமறைப்பாகவும் இருக்கலாம் சுருக்கமாக உட்புற உணர்வுகளின் வெளிப்புற வெளிப்பாடுகள் குறிப்பாக உடலை நகர்த்தும் வடிவத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே அது தோரணையாக இருக்கலாம் அது சைகையாக இருக்கலாம் அது ஒருவர் நடக்கும் விதமாகவும் ஒருவர் அமர்ந்திருக்கும் விதமாகவும் இருக்கலாம் எனவே ஒரு நபர் முழு உடலையும் ஒரு பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பது கைனெஸிக்ஸ் பற்றிய ஆய்வை குறிக்கிறது இப்போது தோரணைகள் இந்த பிரிவின் கீழ் வருகின்றன எனவே தோரணை என்பது நிற்கும்போது அல்லது உட்கார்ந்திருக்கும்போது உங்கள் உடலை நீங்கள் வைத்திருக்கும் நிலையைக் குறிக்கிறது ஆனால் நான் வைத்த படங்களைப் பாருங்கள் யாராவது ஏன் சுவரில் சாய்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் யாராவது ஏன் நிமிர்ந்து நிற்க விரும்புகிறார்கள் யாராவது ஏன் தலையை வளைக்கிறார்கள் யாராவது ஏன் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஏன் பின்னால் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது ஏன் கழுத்தில் வலி இருப்பதைப் போல நடந்து செல்கிறார்கள் எனவே தோரணைகள் தன்னம்பிக்கை அந்தஸ்து ஆர்வம் ஆர்வமின்மை போன்றவற்றை வெளிப்படுத்துகின்றன எனவே இது கைனேஸ்த்தேடிக்சின் ஒரு பகுதியாகும் சைகை மீண்டும் கைனேசிக்ஸின் ஒரு பகுதியாகும் சைகை என்றால் என்ன நீங்கள் அகராதியைப் பார்த்தால் அது வெறுமனே சைகை என்பது மூட்டு அல்லது உடலின் இயக்கம் என்று சிந்தனை அல்லது உணர்வின் வெளிப்பாடாக கூறப்படுகிறது எனவே உடலின் எந்தப் பகுதியுடனும் நீங்கள் எதைச் செய்தாலும் வழக்கமாக உங்கள் கைகளைப் பயன்படுத்தி ஒரு சிந்தனை அல்லது உணர்வை வெளிப்படுத்த நீங்கள் சைகை செய்கிறீர்கள் ஆனால் சைகையின் தந்திரமான பகுதி என்னவென்றால் பெரும்பாலான சைகைகள் கலாச்சார பின்னணியைக் கொண்டுள்ளன அதாவது அவை ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு மாறுபடும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் நல்ல ஒன்று அதே சைகை தெற்காசிய கலாச்சாரத்தில் அதே அர்த்தம் இல்லை மற்றும் நேர்மாறாக இருக்கும் எனவே அவர்கள் எந்த சமூகத்தையும் கலாச்சாரத்தையும் சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள் சைகைகள் பேசப்படும் மொழியுடன் சேர்ந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட செய்தியை தெரிவிப்பதில் தனியாக நிற்கின்றன எனவே ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு திட்ட மேலாளர் எதையாவது விளக்க முயற்சிக்கும்போது அவர் அல்லது அவள் ஒரு வரைபடத்தைப் பயன்படுத்தலாம் பின்னர் ஒரு தளத்தைப் பற்றி பேசும்போது வரைபடத்தில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டலாம் ஆனால் பின்னர் ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு மாறுபடும் வேறு சில வகையான கை சைகைகளைப் பயன்படுத்தலாம் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அடுத்த விஷயம் முகம் உண்மையில் உடல் மொழியைப் பொறுத்தவரை இது மிக முக்கியமான குறியீடாகும் இது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மிக சக்திவாய்ந்த சேனலாகும் தகவல்தொடர்புக்கு முகபாவனைகளைப் பயன்படுத்தும் போது நாம் ஒரு குறியீட்டு டிகோடிங் செயல்முறையில் ஈடுபடுகிறோம் மிகவும் எளிமையான தொடர்புகளில் கூட நாம் முகத்தில் கவனம் செலுத்துகிறோம் அந்த நபர் முகத்தைக் காட்டவில்லை என்றால் அல்லது நபரின் முகத்தைப் பார்க்க அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றால் தகவல்தொடர்புகளில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இது ஒரு உண்மையான தொடர்பு அல்ல ஒருவித நேர்மையின்மை உள்ளது யாரோ ஒருவர் மற்றவரிடம் எதையாவது மறைக்க விரும்புகிறார் அல்லது உறவில் ஒற்றுமை குறைவாக உள்ளது மற்றும் பல எனவே முகம் ஈர்ப்புக்கு தடயங்களை அளிக்கிறது எனவே நீங்கள் ஒருவரிடம் ஈர்க்கப்பட்டால் அந்த நபரின் முகத்தை என்றென்றும் பார்க்க விரும்புகிறீர்கள் உறவில் ஆர்வம் எனவே நீங்கள் மற்ற நபரின் வெளிப்பாடுகளை விரும்புகிறீர்கள் நீங்கள் இந்த நபரை எப்போதும் பார்க்க விரும்புகிறீர்கள் உணர்ச்சிகள் அடையாளம் பின்னணி வயது நகைச்சுவை மற்றும் உட்பிரிவு என்று குறிப்பிடப்படும் உடல் அமைப்பு கூட மறைக்கப்பட்டிருப்பது நீங்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளும்போது மீண்டும் முகத்தில் காட்டப்படும் இப்போது முகபாவனைகளைப் பற்றிய பிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவென்றால் பால் எக்மேன் வரையறுத்தபடி உலகளவில் மக்கள் எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளும் ஆறு அடிப்படை முகபாவனைகள் உள்ளன ஆனால் கலாச்சாரத்தைப் பொறுத்து மக்கள் இதை விட அதிகமான வெளிப்பாடுகளைக் கொண்டிருக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அடிப்படை கோபம் வெறுப்பு பயம் மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் சோகம் மற்றும் பின்னர் ஆச்சரியம் இப்போது பெரும்பாலான நேரங்களில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லது பயப்படும்போது அல்லது ஆச்சரியப்படும்போது அல்லது சோகம் அல்லது வெறுப்பில் இருக்கும்போது ஒரே மாதிரியாகத் தெரிகிறார்கள் எனவே மாறாமல் வெளிப்பாடுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கண்களைப் பார்க்கும்போது நான் எடுத்த கண்களின் சில சீரற்ற படங்களைப் பாருங்கள் பின்னர் நான் இங்கே வைத்துள்ளேன் அவர்கள் உங்களுக்கு அதே கதையைச் சொல்கின்றனவா கண்கள் கண் அசைவு கண் பார்வை சுருக்கத்தில் அதிகரிப்பு குறைந்து வருவது அனைத்தும் அந்த நபரைப் பற்றி ஏதாவது சொல்ல முடியும் அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்பதைப் பற்றி துல்லியமாக கண்பார்வை மற்றும் கண் தொடர்பு பற்றிய ஆய்வைக் குறிக்கும் அக்யுலெசிக்ஸ் என்ற பெயரில் உள்ள அறிவியல் இப்போது பார்வை என்பது ஒரு நபரைப் பார்ப்பது என்று பொருள்படும் கண் தொடர்பு என்பது இருவரும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது பரஸ்பர பார்வை என்று பொருள்படும் கண் தொடர்பைப் பராமரிப்பது உண்மைத்தன்மையைக் குறிக்கிறது அதைத் தவிர்ப்பது மாற்றத்தைக் குறிக்கிறது எனவே முறையான அல்லது முறைசாரா உறவுகளில் கண் தொடர்பை பராமரிப்பது முக்கியம் மேலும் பார்வையின் நிலை அல்லது பார்வையின் தீவிரம் கலாச்சாரங்களுக்கு ஏற்ப மாறுபடும் உதாரணமாக அமெரிக்கர்கள் நேரடியாகப் பார்க்கக் கற்பிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் ஜப்பானியர்கள் மற்றும் கொரியர்கள் மற்றும் பெரும்பாலான இந்தியர்கள் கூட நேரடி கண் தொடர்பைத் தவிர்க்கக் கற்பிக்கப்படுகிறார்கள் கொரியர்களைப் பொறுத்தவரை அவர்களுடன் நேரடி கண் தொடர்பு ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது மேலும் இது சில பாலியல் தொனிகளைக் கூட குறிக்கலாம் இருப்பினும் கூச்ச சுபாவமுள்ளவர்கள் பயந்தவர்கள் விலகி பார்க்காமல் சில விநாடிகளுக்கு மேல் கண் தொடர்பு கொள்ள முடியாது எனவே அவர்கள் உங்களைப் பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களிடமிருந்து பார்வையை விலக்க விரும்புகிறார்கள் ஏனெனில் அவர்கள் இயல்பாகவே வெட்கப்படுகிறார்கள் அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள் இங்குதான் நீங்கள் அந்த நபரைப் பார்த்து அந்த நபர் கண் தொடர்பைப் பராமரிக்கவில்லை என்பதைத் தீர்மானிப்பதன் மூலம் முடிவுகளுக்குச் செல்லக்கூடாது எனவே இந்த நபர் உண்மையில் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறார் அவர் அல்லது அவள் பொய் சொல்கிறார்கள் அல்லது உங்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல ஆனால் அவர்கள் பேசும் நபரின் பிரசன்னத்தால் அவர் வெறுமனே அச்சுறுத்தப்படுகிறார் எனவே இந்த அம்சத்திற்கும் நீங்கள் தற்செயலைக் கொடுக்க வேண்டும் இப்போது மீண்டும் கண் தொடர்பு தொடர்பாக சில தந்திரமான சிக்கல்கள் உள்ளன இந்த தன்னார்வ பரிமாணங்கள் மற்றும் தன்னிச்சையான பரிமாணங்கள் நம்மிடம் உள்ளன இந்த விரிவுரையின் தொடக்கத்தில் நான் கூறியது போல் தன்னார்வ பரிமாணங்கள் பிரச்சினைகளை உருவாக்கப் போவதில்லை ஆனால் தன்னிச்சையான பரிமாணங்கள் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தன்னார்வ பரிமாணம் என்றால் என்ன இது நட்பைக் குறிக்கிறது எனவே நீங்கள் கண் தொடர்பைப் பராமரிக்கும் போது உங்கள் கண்கள் மற்றும் மற்ற நபரைப் போன்ற நபர்களுக்கு நீங்கள் மரியாதை காட்டலாம் மற்ற நபரின் பார்வையில் நிறைய மரியாதை காட்டப்படும்போது ஆர்வம் கூட கனிவான நபர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது அவர்கள் கண்கள் மட்டுமே உங்களுக்கு நிறைய ஆறுதலைக் காட்டுகின்றன ஆனால் சக்திவாய்ந்த நபர்கள் உங்களைப் பார்த்து ஆதிக்கம் செலுத்தலாம் பின்னர் நீங்கள் தாழ்ந்தவர் என்று உணர வைப்பதன் மூலம் பின்னர் அவர்கள் அதைச் செய்ய முடியும் இவை அனைத்தும் தன்னார்வ பரிமாணங்கள் மக்கள் இதைப் பற்றி சிந்திக்கிறார்கள் பின்னர் அதை தங்கள் கண்களால் வெளிப்படுத்துகிறார்கள் கண் தொடர்பைப் பராமரிக்கும் காலம் அதிர்வெண் எத்தனை முறை சந்திப்பது அல்லது சந்திக்காதது எனவே இவை அனைத்தும் ஏதோவொன்றைக் குறிக்கலாம் எனவே எளிய உதாரணம் என்னவென்றால் சிறுவனும் சிறுமியும் இருவரும் ஒரே பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறார்கள் எனவே ஆரம்பத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் கூட பார்க்கவில்லை திடீரென்று சிறுவன் திரும்பி வந்து சிறுமியைக் கண்டுபிடித்து பின்னர் அவளைப் பார்க்கிறான் இப்போது இரண்டாவது முறையாக அவர் அவளைப் பார்க்கிறார் ஆனால் மூன்றாவது முறையாக அவள் கவனிக்கிறாள் இப்போது அதிர்வெண் அவர்கள் ஒருவருக்கொருவர் எத்தனை முறை பார்க்கிறார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்க்கிறார்களா அல்லது சிறுவன் மட்டுமே ஆர்வமாக இருக்கிறானா பின்னர் காலம் எனவே அடுத்த முறை அவர் அவளைப் பார்த்தபோது நேரம் அதிகரித்தது பின்னர் அவள் அவனைப் பார்த்தபோது மீண்டும் அவனைப் பார்த்தாள் இன்னும் சிறிது நேரம் அவனைப் பார்த்தாள் இப்போது இது வெளிப்படையாக ஆர்வத்தைக் காட்டுகிறது இதைச் செய்யாமல் இருப்பது ஆர்வமின்மையைக் காட்டலாம் மீண்டும் தன்னார்வ பரிமாணங்களைத் தொடர நீங்கள் விரும்பும் நபர்களைப் பொறுத்தவரை நீங்கள் கால அளவையும் அதிர்வெண்ணையும் அதிகரிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் அந்நியர்களுடன் கண் தொடர்பைத் தவிர்க்கிறோம் ஒரு லிஃப்ட் போல உடல் ரீதியாக நெருக்கமான சூழ்நிலைகளில் கூட நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் நிற்போம் மேலே பார்க்க முயற்சிப்போம் அல்லது பக்கத்தைப் பார்ப்போம் ஆனால் நாம் கண்ணில் கண்ணைப் பார்க்க மாட்டோம் ஆனால் தெரிந்த நபருடன் நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த நபருடன் பேசுவதில் எங்களுக்கு ஆர்வம் இல்லை என்பதை இது காட்டுகிறது குழந்தைகள் கண் தொடர்புக்கு மிகவும் உணர்திறன் கொண்டவர்கள் மேலும் அவர்கள் தங்கள் தாயின் கண் தொடர்பைப் பொறுத்தவரை கூட உடைமை கொண்டவர்கள் எனவே தாய் குழந்தையை தனது மடியில் வைத்திருக்கும்போது தாய் தொலைக்காட்சியைப் பார்க்கிறார் அல்லது மறுபுறம் யாரையாவது பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் குழந்தை என்ன செய்யும் என்றால் அது அவளது முகத்தைத் திருப்பி குழந்தையைப் பார்க்க முயற்சிக்கும் எனவே குழந்தைகள் மிகவும் உணர்திறன் கொண்டவர்கள் மற்றும் செய்தி வாசிப்பைப் பொறுத்தவரை கூட எனவே கண்கள் சந்திக்காமல் கேட்பது மிகவும் ஆர்வமற்றதாக இருக்கும் எனவே இந்த செய்தி வாசகர்கள் கூட அவர்கள் படிக்கும்போது உண்மையில் அவர்கள் கேமராவைப் பார்க்க முயற்சிப்பதன் மூலம் உங்களுடன் கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சிக்கிறார்கள் பின்னர் அவர்கள் கண் தொடர்பைப் பராமரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர முயற்சிக்கிறார்கள் எனவே அது உண்மையில் முழு விவாதத்தையும் செய்தி வாசிப்பை சுவாரஸ்யமாக்க முயற்சிக்கிறது நல்ல பேச்சாளர்கள் எனவே அவர்கள் அனைத்து பார்வையாளர்களையும் பார்க்கும் உணர்வை வழங்குகிறார்கள் நாம் பொதுப் பேச்சு மற்றும் நமது விளக்கக்காட்சி திறன்களுக்குச் செல்லும்போது கண் தொடர்பைப் பராமரிப்பது பற்றி நான் அதிகம் பேசுவேன் ஆனால் இப்போது திறமையானவர்கள் இந்த கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இப்போது தன்னிச்சையான பரிமாணங்களைப் பார்க்கும்போது கண்களின் விரிவு மற்றும் சுருக்கம் என்று ஒன்று நம்மிடம் உள்ளது இப்போது விரிவடைதல் நிகழ்கிறது அதாவது நான் படங்களில் காட்டியதை போல கண்கள் வீங்குகின்றன எனவே இந்த கண் இமைகள் வெளியே வருவது போல் வெளிவருகின்றன அவை ஆர்வமுள்ள பொருட்களைப் பார்க்கும்போது விரிவடைகின்றன மேலும் அவை சுருங்குகின்றன அவை ஆர்வத்தை இழக்கும்போது அல்லது சலிப்பை உணரும்போது அவை அளவில் சிறியதாகின்றன சலிப்பு மெதுவாக அவர்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்துவதால் அவர்கள் தூக்கம் வரும்போது கூட இதைச் செய்கிறார்கள் எனவே புத்திசாலிகள் குறிப்பாக சூழ்ச்சியான விற்பனையாளர்கள் என்ன செய்கிறார்கள் எனவே அவர்கள் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை அளவிட இதைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்கும் தக்கவைத்துக்கொள்வதற்கும் அவர்கள் இதைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே பெண்கள் செல்லும்போது அவர்கள் புடவைகளை வாங்க விரும்புகிறார்கள் எனவே வாடிக்கையாளர்கள் புடவையை எறிந்து அதைக் காண்பித்து அவர்கள் அவர்களின் கண்களைப் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள் எனவே அவர்கள் சுருக்கமாக இருந்தாலும் சரி அல்லது விரிவாக இருந்தாலும் சரி எனவே கண்கள் பெரிதாக்கிகளைப் போல வளர்ந்தால் அந்தப் பெண் ஆர்வமாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள் எனவே இது மிகவும் விலையுயர்ந்த ஒன்று என்று அவர்கள் கூறுவார்கள் ஒன்று மட்டுமே உள்ளது இதற்கு நான் எந்த தள்ளுபடியும் கொடுக்க முடியாது அதே நேரத்தில் அவர்கள் மற்றொரு புடவையைப் பார்க்கும்போது பெண்களின் சுருங்கிய இயக்கத்தைப் பார்க்கிறார்கள் அவர்கள் இதைச் சொல்வார்கள் நான் உங்களுக்கு எந்த அளவு தள்ளுபடியையும் கொடுக்க முடியும் நீங்கள் விரும்பினால் இதை நான் உங்களுக்கு வழங்க முடியும் ஆனால் இது அல்ல ஏனென்றால் அவர்கள் இதை எந்த விலையிலும் வாங்க ஆர்வமாக உள்ளனர் என்று அவர்களுக்குத் தெரியும் எனவே அவர்கள் உண்மையில் இதைச் செய்ய முயற்சிக்கிறார்கள் அவர்கள் மக்களை கையாளுகிறார்கள் கண் தொடர்பு பற்றி இவ்வளவு உள்ளது தொடுதல் என்ற ஹாப்டிக்ஸைப் பார்ப்போம் இது உண்மையில் தொடர்பு கொள்ளும்போது உடல் தொடர்பின் பயன்பாடாகும் இப்போது தொடுதல் என்பது புதிதாகப் பிறந்த குழந்தை அன்புடன் வெளிப்படும் முதல் சொற்கள் அல்லாத சின்னங்களில் ஒன்றாகும் மேலும் இது முக்கிய வழிமுறையாக தொடர்கிறது உண்மையில் இது தாயைத் தொடுவதன் மூலமும் தொடுவதன் மூலமும் பின்னர் எல்லாவற்றையும் நம் வாயில் வைப்பதன் மூலமும் தொடுவதன் மூலம் நாம் விஷயங்களைக் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் தொடுதல் பற்றிய அர்த்தங்கள் உண்மையில் நீங்கள் வளரும் போது கலாச்சாரத்தால் திணிக்கப்படுகின்றன இதை நீங்கள் உணருங்கள் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வீட்டின் பெண்ணைப் பார்வையிடும் ஒரு ஆண் விருந்தினர் கட்டிப்பிடிப்பார் ஐரோப்பிய நாடுகளில் கையை அசைப்பார் அல்லது கையை மெதுவாக முத்தமிடுவார் இந்தியாவில் நாம் நமஸ்தே என்று சொல்கிறோம் அரேபிய நாடுகளில் அவர்கள் அந்தப் பெண்ணைப் பார்க்கக் கூட அனுமதிக்கப்படுவதில்லை மீண்டும் இந்தியாவில் ஆண்கள் கைகோர்த்து நடப்பது நட்பைக் காட்டுகிறது அவர்கள் கூட மற்ற நபரின் தோளில் கை வைக்கலாம் அவர்கள் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து ஒன்றாக நடக்கலாம் அவர்கள் ஒரே தட்டில் சாப்பிடலாம் ஆனால் ஐரோப்பாவிலோ அல்லது அமெரிக்காவிலோ அவர்கள் ஓரினச்சேர்க்கையாளர்கள் என்பதை இது குறிக்கலாம் இந்தியாவில் மீண்டும் பெரியவர்களின் கால்களைத் தொடுவது மரியாதை காட்டுவது ஒரு சாதாரண விஷயம் என்று குறிக்கப்படுகிறது உதாரணமாக மீண்டும் அமெரிக்காவில் இது அடிமைத்தனமாகத் தோன்றலாம் மேலும் இது ஒரு அமெரிக்கரை சங்கடப்படுத்தலாம் வழக்கமான ஒன்று இந்திய கலாச்சாரத்தைப் பற்றி எதுவும் தெரியாது அந்த நபர் உங்கள் முதலாளியாக இருந்தால் நீங்கள் முதல் நாளிலேயே ஆசீர்வாதத்தைப் பெற்று சென்று தொட விரும்பினால் முதலாளியின் தானியங்கி பதில் தள்ளிப் போவதாக இருக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நினைப்பீர்கள் அந்த நபருக்கு கொடூரமான ஒன்று எனவே இது சொற்களற்ற நடத்தை தொடர்பாக இந்த கலாச்சார பிரச்சினைகளையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று மனித தொடுதலின் அடிப்படையில் ஹாப்டிக்ஸ் நான் சொன்னது போல் இது குழந்தைகளின் முதல் தகவல்தொடர்பு வடிவமாகும் ஒரு ஆரோக்கியமான வயது வந்தவராக வளர்ச்சி என்பது ஒரு குழந்தையாக இருக்கும் போது பெறப்பட்ட தொடுதலின் அளவைப் பொறுத்தது எனவே அந்த நபர் தாயால் குறைவாகத் தொடப்பட்டால் அந்த நபர் நிறைய உளவியல் சிக்கல்களுக்கு ஆளாகிறார் என்று உளவியல் ரீதியாக அவர்கள் கூறுகிறார்கள் அழும் குழந்தைக்கு ஆறுதல் அளிக்க தொடுதல் பயன்படுத்தப்படுகிறது தாய் வெறுமனே தட்டுவதையோ அல்லது தொடுவதையோ பின்னர் குழந்தைக்கு அரவணைப்பைக் கொடுப்பதையோ நீங்கள் பார்க்கவில்லையா தொடுதல் ஒரு வயது வந்தவருக்கு ஆறுதல் அளிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலான ஆலோசனை அமர்வுகள் ஆலோசனை அமர்வுகளின் சிகிச்சை பகுதியில் மக்கள் வந்து பின்னர் மெதுவாக தட்டுகிறார்கள் அல்லது அவர்கள் தலையில் ஒருவித மசாஜ் தொடுதலைக் கொடுக்கிறார்கள் எனவே அவர்கள் தொடுவதன் மூலமும் கூட நபரை ஆறுதலாக உணர வைக்கின்றனர் எனவே தொடுதலுக்கு அந்த சக்தி உள்ளது ஆனால் நீங்கள் தெரிவிக்க விரும்பும் மிக சக்திவாய்ந்த பொருளைக் கொடுக்க அதை தொழில் ரீதியாகப் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக கைகுலுக்கலின் அடிப்படையில் நீங்கள் எப்படி கைகுலுக்குகிறீர்கள் என்று கேளுங்கள் எனவே கைகுலுக்குவதன் மூலம் நீங்கள் எந்த வகையான அர்த்தத்தைக் குறிக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் உணருவீர்கள் மீண்டும் அது கலாச்சாரத்தின் அடிப்படையில் சற்று வேறுபடுகிறது உதாரணமாக அமெரிக்கர்கள் ஒரு உறுதியான திடமான பிடியைப் பயன்படுத்துகிறார்கள் மத்திய கிழக்கத்தியர்களும் கிழக்கத்தியர்களும் மென்மையான பிடியை விரும்புகிறார்கள் அவர்களுக்கு ஒரு உறுதியான பிடி தேவையற்ற ஆக்ரோஷத்தை பரிந்துரைக்கிறது ஆக்ரோஷம் என்பது உங்கள் முழு சக்தியையும் செலுத்துவது போன்றது பின்னர் நீங்கள் மற்ற நபரை விட வலிமையானவர் என்பதைக் காட்ட முயற்சிக்கிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மாறாக நீங்கள் மிகவும் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்கள் சக்தியைக் காட்ட முயற்சிக்கிறீர்கள் எனவே தேவையற்ற ஆக்ரோஷத்தைத் தவிர்ப்பது நல்லது ஆனால் தொழில்முறை தகவல்தொடர்புகளைப் பொறுத்தவரை நீங்கள் இரண்டு தீவிர வகைகளைத் தவிர்க்க வேண்டும் அது இறந்த மீனாகவோ அல்லது விரல் எலும்பை உடைப்பவராகவோ இருக்கக்கூடாது எனவே இறந்த மீன் கைகுலுக்குதல் என்பது யாராவது மிகவும் பதட்டமாக இருக்கும்போது கை மிகவும் குளிராகிறது மற்றவர் கையைக் கொடுக்கிறார் ஆனால் இந்த நபர் ஒரு பெரிய பிரபலம் அல்லது ஏதாவது என்று சொல்லலாம் மற்றவர் கையைக் கொடுக்க கூட பயப்படுகிறார் எனவே அந்த நபர் அதைக் கொடுக்கிறார் பின்னர் அது இறந்த மீன் போல உங்களால் அதைப் பிடிக்க முடியாது அது விரைவாக குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் வழுக்கும் பதட்டமாகவும் வெளியே வருகிறது அதேசமயம் மற்ற தீவிரமானது இந்த விரல் எலும்பை உடைப்பதாகும் எனவே கைகுலுக்கல் மிகவும் சக்திவாய்ந்த முறையில் வழங்கப்படுகிறது இதனால் விரல் எலும்புகள் உடைக்கப்படுகின்றன விரல் எலும்புகளை உடைப்பது மீண்டும் மற்ற நபரை அசௌகரியத்தில் ஆழ்த்துகிறது நீங்கள் மிகவும் வலிமையானவர் என்பதைக் காட்டுகிறது பின்னர் நீங்கள் அந்த நபரை மிகவும் விரும்புகிறீர்கள் ஆனால் தொழில்முறை பேச்சுவழக்கில் இவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை இது ஒரு உறுதியான கைகுலுக்கலாக இருக்க வேண்டும் இந்த இறந்த மீனோ அல்லது இந்த நகல் அரைப்பானோ அல்ல ஆனால் அது ஒரு மென்மையான ஆனால் உறுதியான ஒன்றாக இருக்க வேண்டும் இது ஹப்டிக்ஸ் பற்றிய உறவில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதைக் குறிக்கும் பிராக்ஸிமிக்ஸ் அதாவது இடத்தின் பயன்பாடு தூரம் மற்றும் அருகாமையை பராமரிப்பதில் நாம் இடத்தை எவ்வாறு பயன்படுத்துவது எனவே தூரம் ஒரு சொற்களற்ற செய்தியை வெளிப்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக தொடர்பு கொள்ள நாம் இடத்தைப் பயன்படுத்தும் விதம் ஒரு நபர் எவ்வளவு பணக்காரராக இருக்கிறாரோ அவ்வளவு முக்கியமான மற்றும் அதிக இடம் அந்த நபரால் ஆக்கிரமிக்கப்படும் எனவே அவர் அல்லது அவள் எவ்வளவு பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அவ்வளவு அதிக இடத்தை அவர் அல்லது அவள் ஆக்கிரமிக்கிறார்கள் சிறிய எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ரயில் விமானம் எனவே அதிக பணம் செலுத்தும் நபர் அதிகபட்ச இடத்தைப் பெறுகிறார் விமானத்தில் கூட அதிகபட்ச கால் இடம் நீங்கள் நிர்வாக வகுப்பில் தூங்கலாம் எனவே பொருளாதார வகுப்பில் உங்கள் கால்களை வைப்பது கூட ரயிலில் மிகவும் கடினம் எனவே முதல் கட்டத்தில் நீங்கள் அதிக இடத்தைப் பெறுவீர்கள் முன்பதிவு செய்யப்படாத நெரிசலான இடம் பெரிய வீடுகளுடன் ஒப்பிடும்போது அதிக ஆறுதல் கிடைக்கும் எனவே குடிசைப் பகுதிகளில் உள்ள வீடுகள் காலனிகளில் உள்ள வீடுகள் பெரிய குடியிருப்பு பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகள் பின்னர் யாராவது ஒரு தீவை சொந்தமாக வைத்திருப்பது மற்றும் தீவில் ஒரு பெரிய பங்களா மற்றும் வில்லா அல்லது கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது எனவே பணத்தைப் பொறுத்தது அதிகாரத்தைப் பொறுத்தது எனவே அதிக பணக்காரர் எனவே அந்த நபர் எவ்வளவு அதிக இடத்தை ஆக்கிரமிக்க முடியும் என்பதைக் காட்ட விரும்புகிறார் ஆனால் மரியாதையைப் பெறுவதைப் பொறுத்தவரை பழமொழியின் செல்லும் விதி பழக்க வழக்கம் அவமதிப்பை வளர்க்கிறது இங்கே பொருந்தும் நீங்கள் ஒரு தொழில்முறை நிபுணராக இருந்தால் நீங்கள் சக ஊழியர்கள் துணை ஊழியர்களுடன் பணிபுரிய விரும்பினால் நீங்கள் பராமரிக்கும் தூரம் மற்றும் குறைவான தோற்றம் உங்களுக்கு ஒருவித மரியாதையைத் தரும் எவ்வளவு அதிகமாக நீங்கள் அதைக் குறைக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் நெருக்கமாக மாறுகிறீர்கள் மரியாதையின் அளவு முறைப்படி குறையக்கூடும் அது முறைசாரா நிகழ்வாக மாறக்கூடும் ஆனால் நீங்கள் அந்த முறையான மரியாதையை பராமரிக்க விரும்பினால் இந்த பழக்கத்தை நீங்கள் குறைக்க முயற்சிப்பது முக்கியம் இப்போது முக்கியத்துவம் சம்பிரதாயத்தின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் இடத்தின் அளவு எனவே அது எதையாவது குறிக்கிறது உதாரணமாக கணவனும் மனைவியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே அவர்கள் கணவர் எப்போதும் காரை ஓட்டுகிறார் மனைவி இடது இருக்கையில் முன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் திடீரென்று மனைவி ஒரு குறிப்பிட்ட நாளில் பின் இருக்கையில் அமர்ந்துகொள்கிறாள் எனவே இது இந்த இருவருக்கும் இடையில் ஒருவித தகவல்தொடர்பு இடைவெளி இருப்பதைக் குறிக்கிறது எனவே அதனால்தான் அவள் பின் இருக்கையை எடுத்திருக்கிறாள் ஆனால் மீண்டும் நீங்கள் முடிவுகளுக்குச் செல்லக்கூடாது அவளுடைய உடல்நிலையின் அடிப்படையில் அவள் அடிக்கடி வாந்தி எடுக்கிறாள் என்பதால் முன் இருக்கையில் உட்கார வேண்டாம் என்று மருத்துவர் அறிவுறுத்தியிருக்கலாம் எனவே மருத்துவர் அவளை பின்புறத்தில் உட்காரச் சொன்னார் ஆனால் இந்த உடல் ஆரோக்கிய நிலைமைகளைத் தவிர வழக்கமாக அவள் பின்புறம் உட்கார்ந்திருந்தால் அவர்கள் அன்று காலை சண்டையிட்டதைக் குறிக்கலாம் இதேபோல் தலைவர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறாரோ அவ்வளவு பெரிய பகுதி சீல் வைக்கப்படும் முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ வருகை தரப் போகிறார்கள் என்றால் எனவே சாமானிய மக்களுக்கும் விஐபிக்கும் இடையில் அதிக இடம் இருக்கும் அவர்கள் அருகில் வந்து கைகுலுக்கும்போது அதிக மரியாதை நீங்கள் சென்று இடைவெளியை மூட முடியாது ஆனால் அவர்கள் வரலாம் பின்னர் அவர்கள் உங்களுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பதை காட்ட விரும்பினால் அவர்கள் வந்து உங்களுடன் கைகுலுக்கலாம் இதேபோல் ஒரு பூங்கா பெஞ்சில் உட்கார்ந்து பொதுவாக நாம் உட்கார்ந்திருக்கும்போது அந்நியர்களுக்கு இடத்தை விட்டுச் செல்ல முயற்சிக்கிறோம் ரயில் நிலைய பிளாட்பார்ம் பெஞ்சுகளில் அமர்ந்திருக்கும்போதும் இதைச் செய்கிறோம் ஆனால் ஒரு நண்பர் வரும்போது இதைச் செய்ய மாட்டோம் எனவே நாம் அந்த நபருடன் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதைக் காண்பிப்பதற்காக இந்த இடத்தை மூட முயற்சிக்கிறோம் இயற்பியல் இடம் கிடைக்காதபோது நாம் என்ன செய்வது நாம் உளவியல் இடத்தை உருவாக்குகிறோம் எடுத்துக்காட்டாக நெரிசலான லிப்ட் நெரிசலான மின்சார ரயில்கள் நெரிசலான பேருந்துகள் நாம் என்ன செய்கிறோம் குறிப்பாக அந்நியர்களால் சூழப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் நமது தசைகளை இறுக்கிக் கொள்கிறோம் சுருக்கிக் கொள்கிறோம் பின்னர் ஒரு சிலையைப் போல நிற்கிறோம் பின்னர் நம் உடலை மூடியதைப் போல செயல்படுகிறோம் எனவே மற்றவர்களுக்கு முன் நடிக்கிறோம் எனவே படத்தைப் பாருங்கள் நெரிசலான கலாச்சாரத்தில் மக்கள் ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் கண் தொடர்பைத் தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் உடல் இடத்தை முழுமையாக மூடியிருப்பதைக் காட்ட முயற்சிக்கிறார்கள் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தூரத்தின் அடுத்த அம்சம் பிரதேசத்தின் அடிப்படையில் நாம் பராமரிக்கும் ஒருவருக்கொருவர் தூரத்தின் அடிப்படையில் உள்ளது அடிப்படையில் இந்த பொது இடம் உள்ளது பின்னர் சமூக தனிப்பட்ட நெருக்கமான ஒன்று இப்போது பொது ஒன்று தான் நான் கடைசியாக ஸ்லைடில் வைத்துள்ளேன் நெருக்கமானது நீங்கள் 12 முதல் 25 அடி வரை நெருக்கமான பொது தனிப்பட்ட தூரத்தை பராமரிக்க விரும்பினால் ஆனால் அது 25 அடி தூரத்தில் இருந்தால் குறிப்பாக பிரதமர் அல்லது முதல்வர் கூட்டத்தில் உரையாற்ற முயற்சிக்கும்போது அதிக தூரம் பராமரிக்கப்படுகிறது சமூகத்தில் ஒன்று பொதுவாக சில சந்தர்ப்பங்களில் திருமணம் மற்றும் நீங்கள் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் போது எனவே நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது அது 4 முதல் 7 அடி நீங்கள் சற்று தொலைவில் இருக்கும்போது அது 7 முதல் 12 அடி ஆனால் தனிப்பட்ட உறவுகளில் எனவே திருமண உறவுகள் நட்புகள் சக ஊழியர்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் அனைத்தும் எனவே தொலைதூர நிலை இரண்டரை முதல் நான்கரை அடி ஆகும் ஆனால் நெருக்கமான நிலை ஒன்றரை முதல் இரண்டரை அடி வரை இருக்கும் நெருக்கமான நிலை 6 முதல் 18 அங்குலங்கள் அல்லது பெரும்பாலும் நீங்கள் தொடக்கூடிய நிலை உண்மையில் உங்கள் தோள்கள் தொடும் அளவு எனவே அது நெருக்கமான நிலை இப்போது முதலாளி தனிப்பட்ட நிலையை அடைய முயற்சிக்கும்போது என்ன நடக்கும் பின்னர் நெருக்கமான மட்டத்தை சற்று ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார் மற்ற நபர் தொழிலாளிக்கு பிடிக்கவில்லை என்றால் அதனால் எதிர்ப்பு இருக்கும் எனவே வட்டங்கள் பொது இடம் சமூக இடம் தனிப்பட்ட இடம் மற்றும் பின்னர் நெருக்கமான இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் இதை நீங்கள் காட்சிப்படுத்தலாம் மேலும் யாராவது வேறொருவரின் இடத்தை ஆக்கிரமித்தால் என்ன நடக்கும் எனவே எதிர்வினைகள் என்னவென்றால் சைகைகள் மூலம் உடலில் முகத்தில் உடல் இயக்கத்தின் மூலம் காண்பிப்போம் நாம் தொந்தரவாக உணர்கிறோம் நாம் தற்காப்பாக மாறுவோம் சிலர் ஆக்ரோஷமாக மாறுவார்கள் சிலர் பதிலடி கொடுப்பார்கள் எனவே அவர்கள் மீண்டும் போராட முயற்சிப்பார்கள் யாராவது மிகவும் நெருக்கமாக வரும்போது அவர்கள் மீண்டும் அடிக்க முயற்சிப்பார்கள் அவர்கள் மற்ற நபரை உண்மையில் தள்ளுகிறார்கள் எனவே அதுவும் சாத்தியமாகும் சிலர் அதை வேறு முறையில் செய்கிறார்கள் அவர்கள் உரையாடலைத் தவிர்க்கிறார்கள் நீங்கள் தொலைந்து போங்கள் என்பதைக் குறிக்கும் வகையில் அமைதியாக இருக்கிறார்கள் முடிந்தவரை விரைவாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் அவர்கள் கண் தொடர்பைத் தவிர்க்கிறார்கள் அவர்கள் நபரைப் பார்க்கவில்லை அல்லது பெண்கள் மற்றும் ஆண் முதலாளி அல்லது நெருங்கி வர முயற்சிக்கும் ஒரு ஆண் நபர் அவர்கள் பேசும் போது பொருட்களை இடையில் வைக்கிறார்கள் அவர்கள் ஒரு கோப்புறையை வைக்கிறார்கள் அவர்கள் சூட்கேஸை வைக்கிறார்கள் அவர்கள் சில கோப்புகளை வைக்கிறார்கள் மேலும் அவர்கள் வேறு இடங்களில் கவனம் செலுத்துகிறார்கள் எனவே யாராவது வேறொருவரின் தனிப்பட்ட இடத்தை படையெடுக்கும்போது அடுத்தது க்ரோனேமிக்ஸ் இது நேர உணர்தல் மற்றும் அவரது மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்த்துக் கொள்ள விரும்பும் ஒரு நபராக இருப்பது இது ஒரு மிக முக்கியமான திறமை மற்றும் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பொறுத்தவரை நீங்கள் நேரத்தைப் பற்றிய உங்கள் கருத்தைப் புரிந்துகொண்டு சரியான முறையில் செயல்பட வேண்டும் இப்போது பொதுவாக க்ரோனமிக்ஸை பாருங்கள் தாமதமாக வருவது குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் முக்கியத்துவத்தைக் காட்டும் ஒரு வழியாகும் எனவே விஐபிகள் ஒருபோதும் சரியான நேரத்தில் வருவதில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதைக் காட்ட விரும்புகிறார்கள் ஒரு நிகழ்வுக்கு எடுக்கப்பட்ட நேரம் குறியீடாகும் மக்கள் மற்றும் அதிக ஆர்வம் தூண்டும் திட்டங்களுடன் அதிக நேரம் செலவிடுவது நேர்காணல்களில் அவர்கள் சுமார் 45 நிமிடங்கள் செலவழிக்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் பெரும்பாலும் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளது அவர்கள் தற்போது சொன்னார்கள் 5 நிமிடங்களில் நாங்கள் உங்களுக்குத் தெரிவிப்போம் அவர்கள் இந்த வேட்பாளரைத் தேர்ந்தெடுக்கப் போவதில்லை பதிலளிக்க எடுக்கப்பட்ட நேரமும் குறியீடாகும் முதலாளி உடனடியாக ஒரு நபரின் கோரிக்கையை அங்கீகரிக்கிறார் அந்த நபர் செல்கிறார் முதலாளி கையெழுத்திடுகிறார் மற்ற நபர் அனுப்பியுள்ளார் மீண்டும் மீண்டும் கேட்டார் பல நினைவூட்டல்களை அனுப்பியுள்ளார் முதலாளி இதைப் பார்க்கக் கூட இல்லை இது முதலாளி முன்மொழிவுகளைப் பற்றி சில சொற்களற்ற குறிப்புகளைக் கொண்டிருப்பதையும் வெவ்வேறு நபர்கள் இந்த நபருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கோருவதையும் குறிக்கிறது ஒரு நிகழ்வின் நேரம் குறியீட்டு மேலோட்டங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே உதாரணமாக திருமணம் செய்து கொள்ள ஒரு நேரம் உள்ளது எனவே வார இறுதி நாட்கள் வெள்ளிக்கிழமைகள் அல்லது குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களில் திரைப்படங்களை வெளியிட ஒரு நேரம் உள்ளது இதனால் ஒரு நிகழ்வின் நேரம் ஒரு குறியீட்டு மேலோட்டத்தைக் கொண்டிருக்கலாம் ஆனால் நேரக் கண்ணோட்டத்தைப் பொறுத்தவரை நீங்கள் மனதில் வைத்திருப்பது அடிப்படையில் நேரக் கண்ணோட்டத்தின் இரண்டு அடிப்படை அம்சங்களாகும் ஒன்று மோனோக்ரோனிக் முன்னோக்கு மற்றும் மற்றொன்று பாலிக்ரோனிக் முன்னோக்கு இப்போது ஒரே மோனோக்ரோனிக் கண்ணோட்டத்தில் நேரம் ஒரு பற்றாக்குறை வளமாகக் கருதப்படுகிறது மேலும் அது ரேஷன் செய்யப்பட்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் பாலிக்ரோனிக் கண்ணோட்டத்தில் நேரம் நெகிழ்வானது இணக்கமான உறவுகளை பராமரிக்க பயன்படுத்தப்படுகிறது இப்போது மோனோக்ரோனிக் கண்ணோட்டத்தில் இந்த பக்கம் அமெரிக்கர்களைப் போன்ற கலாச்சார ரீதியாக வேறுபட்ட மக்கள் மோனோக்ரோனிக் நேரத்தைப் பயன்படுத்துகிறார்கள் எனவே அட்டவணைகளுக்கு முக்கியத்துவம் உள்ளது 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முன்கூட்டியே திட்டமிடும் அமெரிக்கர்கள் உள்ளனர் நியமனங்கள் சரியாக நேரம் பராமரிக்கப்படுகிறது நேரம் பிரிக்கப்பட்டுள்ளது மற்றும் நேரந்தாழ்த்தாமை எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பக்கம் நீங்கள் நேரக் கண்ணோட்டத்தைப் பார்த்தால் மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்கா இந்த பாலிக்ரோனிக் நேரத்தைப் பயன்படுத்துகின்றன எனவே இது ஒரே நேரத்தில் நடக்கும் பல விஷயங்களால் வகைப்படுத்தப்படுகிறது ஒரே நேரத்தில் பல விஷயங்களைச் செய்வதில் மக்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள் இது மிகவும் திசைதிருப்பக்கூடியது அதேசமயம் மோனோக்ரோனிக் நேரம் அதிக கவனம் செலுத்துகிறது இந்த பிரிவின் கீழ் உள்ளவர்கள் கையில் உள்ள ஒரு வேலையில் கவனம் செலுத்தி ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தைச் செய்கிறார்கள் இப்போது இந்த பக்கம் மக்கள் நேரக் கடமைகளை மிகவும் சாதாரணமாக கருதுகின்றனர் எனவே பிரச்சனை என்னவென்றால் இந்த இரண்டு நபர்களும் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு சந்திப்பை வழங்குகிறேன் என்று அமெரிக்கர் கூறுகிறார் நீங்கள் என்னை 9 மணிக்கு சந்தியுங்கள் எனவே அமெரிக்கர்கள் 8 50 மணிக்கு அங்கு செல்கிறார்கள் இப்போது ஒரு இந்தியன் அல்லது மத்திய கிழக்கைச் சேர்ந்த யாராவது கூட அவர்கள் 9 30 பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள் நான் 9 30 மணிக்கு அங்கு சென்றடைவேன் மற்றும் 9 40 வரை அவருக்காக காத்திருப்பேன் ஆனால் அமெரிக்கன் சரியாக 9 10 மணிக்கு அவர் வராத போது அங்கிருந்து செல்கிறார் எனவே இருவரும் குழப்பத்தில் உள்ளனர் எனவே இது உங்கள் விஷயத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் க்ரோனேமிக்சின் இந்த சொற்களற்ற அம்சத்தைப் பயன்படுத்தி நீங்கள் தகவல்தொடர்புகளை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இயல்பாகவே எந்த அம்சத்தைச் சேர்ந்தவர் என்பதை அடையாளம் கண்டு மக்களுடன் செயல்பட முயற்சிக்கிறீர்கள் அதற்கேற்ப அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியில் இந்த சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் கடைசி அம்சமான பாரா மொழி அல்லது மெட்டா தகவல்தொடர்புகளைப் பார்ப்போம் இது மொழி அல்ல ஆனால் அது குரலைப் பற்றியது அது துடிப்பானதா தடிமனானதா அல்லது தட்டையானதா இப்போது குரல் இயக்கவியல் இன்டோனேஷன் எனவே நீங்கள் எப்படி உயரும் மற்றும் விழும் தொனியை தாளத்தை பயன்படுத்துகிறீர்கள் எனவே உச்சரிப்பு சில எழுத்துக்கள் இன்னும் நிச்சயமாக பின்னர் சில உயிரெழுத்துக்கள் அங்கு நீங்கள் நீட்டிக்க வேண்டும் பின்னர் சுருக்க வேண்டும் எனவே நீங்கள் அதை செய்ய முடிகிறதா எடுத்துக்காட்டாக ஷட் பின்னர் ஷூட் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த உயிரெழுத்து ஒலிகளின் சுருக்கத்தையும் பின்னர் நீளத்தையும் நீங்கள் காணலாம் பேச்சுத் தொடர்ச்சி சிலரால் தொடர்ந்து பேச முடியாது எனவே அவர்களால் உடைந்த முறையில் மட்டுமே பேச முடியும் எனவே சில நேரங்களில் அசௌகரியம் ஏற்படுகிறது சிலர் தொடர்ந்து பேசுகிறார்கள் ஆனால் தேவையான வேகத்தை விட மிக வேகமாக பேசுகிறார்கள் எனவே பேச்சு வேகம் எனவே ஒருவர் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படும் வேகம் உள்ளது சிலர் வேகமாக பேசுகிறார்கள் பின்னர் மக்கள் புரிந்து கொள்ள முடியாது பின்னர் அது பதட்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது சிலர் மிகவும் மெதுவாக பேசுகிறார்கள் மக்கள் அதை மிகவும் சலிப்பாகக் காண்கிறார்கள் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் மீண்டும் இந்த நபர்களின் சில உளவியல் அம்சங்களைக் குறிக்கின்றன அவர்கள் மிகவும் மெதுவாகப் பேசும்போது கூட அவர்கள் பயப்படுகிறார்கள் அவர்கள் கோழையாக இருக்கின்றனர் உச்சரிப்பு எனவே தெளிவாக பேசுங்கள் அல்லது மீண்டும் தெளிவாக பேசாமல் இருப்பது மனதில் உள்ள சிக்கல்களைக் குறிக்கிறது சொற்களஞ்சியம் மீண்டும் அந்த நபரைக் குறிக்கிறது நீங்கள் எந்த வகையான சொற்களைப் பயன்படுத்துகிறீர்கள் சொற்களின் தேர்வு நீங்கள் எந்த வகையான சிந்தனையை வைத்திருக்கிறீர்கள் என்பதைக் குறிக்கும் மிகவும் கடினமான சொற்களைப் பயன்படுத்துவது பல சிக்கலான சொற்களைப் பயன்படுத்துவது நீங்கள் விஷயங்களை தேவையில்லாமல் சிக்கலாக்க விரும்புகிறீர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் இதனால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் என்று மக்கள் நினைப்பார்கள் ஆனால் சிக்கலான கருத்துக்களை வெளிப்படுத்த எளிய சொற்களைப் பயன்படுத்துங்கள் எனவே நீங்கள் வார்த்தைகளை எளிமையாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை மக்கள் அறிவார்கள் ஆனால் நீங்கள் தகவல்தொடர்புகளில் அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் பின்னர் ஒரு பாணி உள்ளது எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் வழங்கும் ஒரு பாணி உள்ளது எனவே இவை அனைத்தும் பாராலிங்குயேஜ் அல்லது மெட்டா கம்யூனிகேஷனின் கீழ் வரும் கடைசி விஷயம் என்னவென்றால் மௌனம் என்பது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் ஒரு பகுதியாகும் மௌனம் என்பது தகவல்தொடர்பு ஒலி இல்லாத ஒன்று அமைதியாக இருந்தாலும் அது சக்திவாய்ந்த செய்திகளைத் தெரிவிக்க முடியும் நான் உங்களுடன் பேசவில்லை குழந்தைகளிடமிருந்து அல்லது பெரியவர்களைப் பொறுத்தவரை நான் உங்களுடன் பேசவில்லை என்று அவர்கள் கூறும்போது அவர்கள் நிறைய அர்த்தம் காட்டுகிறார்கள் மௌனம் வெவ்வேறு அர்த்தங்களை வெளிப்படுத்துகிறது அது வெறுமனே திருப்தியைக் குறிக்கலாம் நான் திருப்தி அடைகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது சங்கடத்தை குறிக்கலாம் தண்டனையை குறிக்கலாம் எனவே நண்பர்களிடையே நெருங்கிய உறவுகளுக்கு இடையில் மக்கள் மிகவும் பயப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால் மற்றவர் அமைதியாக இருப்பது எனவே அதை தண்டனையாக கூட பயன்படுத்தலாம் மௌனம் குறித்த சில எண்ணங்களுடன் இந்த சொற்பொழிவை நான் முடிக்கிறேன் அதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் பின்னர் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் அதை மிகவும் திறம்பட பயன்படுத்தவும் பேச்சு வெள்ளி ஆனால் மௌனம் தங்கம் இது நம் குழந்தைப் பருவத்தில் நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு பழமொழி அடுத்தது மிகவும் சுவாரஸ்யமானது என் மௌனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் என் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது ரிச்சர்ட் 8 இன் கடைசி ஒன்று மௌனத்தில் மேம்படாத எதையும் ஒருபோதும் சொல்ல வேண்டாம் மௌனத்தில் மேம்படாத எதையும் ஒருபோதும் சொல்ல வேண்டாம் என்று அது கூறுகிறது எனவே அந்த எண்ணத்துடன் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு மிக்க நன்றி சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் உங்கள் திறன்களை திறம்பட பயன்படுத்துங்கள் ஒரு நல்ல நாள் அமையட்டும்